ரெடக்ஷன் டு கனோனிகள் ஃபார்ம் ஃபார் ஈக்குவேஷன் வித் வேரியபில் கோஎஃபீஷியன்ட் மீண்டும் வருக மற்றும் கடைசி சில வீடியோக்களில் செகண்ட் ஆர்டர் லீனியர் பார்ஷியல் டிஃபரண்டியல் ஈக்வடேசன் களை எவ்வாறு லீனியர் பார்ஷியல் டிஃபரண்டியல் ஈக்வடேசன் களாகரேடூஸ் செய்வது என்பதை பற்றி பார்த்தோம் கடைசி இரண்டு வீடியோக்களில் ஒரு செகண்ட் ஆர்டர் லீனியர் பார்ஷியல் டிஃபரண்டியல் ஈக்வடேசன் ஐ எவ்வாறு ரெடியூஸ் செய்வது என்பதை பார்த்தோம் கனோனிகல் ஃபார்ம் க்கு எவ்வாறு ரெடியூஸ் செய்வது மற்றும் கன்ஸ்டன்ட் கோஎஃபீஷியன்ட் உடைய எடுத்துக்காட்டுடன் இதை நாம் காட்டினோம் நாம் கன்ஸ்டன்ட் கோஎஃபீஷியன்ட் உடைய டிஃபரண்டியல் ஈக்வடேசன் ஐ எடுத்துக்கொண்டு அதை கனோனிகள் ஃபார்ம் ஆக கொண்டு வர முயற்சித்தோம் இது கான்ஸ்டன்ட் கோஎஃபீஷியன்ட் ஆக இருக்கும்போது எளிமையாக கொண்டுவர முடிந்தது கான்ஸ்டன்ட் கோஎஃபீஷியன்ட் உடைய எடுத்துக்காட்டுடன் நாம் காட்டியுள்ளோம் இந்த கான்ஸ்டன்ட் கோஎஃபீஷியன்ட் உள்ள எடுத்துக்காட்டுகளை கனோனிகல் ஃபார்மை பெறுவது என்பது மற்றவற்றை ஒப்பிடும்போது சற்று எளிதானது எனவே இது அடுத்தது ஒன்று அல்லது இரண்டு வீடியோவில் வேரியபில் கோஎஃபீஷியன்ட் உடைய அதாவது அங்கு ABCD ஆகியவை x மற்றும் y ஃபங்ஷன் களாக உள்ளன அந்தக் ஈக்குவேஷன்களை எவ்வாறு ரெடூஸ் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் ஆகவே அவற்றை ஒரு வேரியபில் கோஎஃபீஷியன்ட் உடைய அந்த ஈக்குவேசன்களை கனோனிகள் ஃபார்ம் ஆக ரெடூஸ் செய்வது எப்படி என கருதினால் நீங்கள் அந்த ஈக்குவேஷனை எளிமையான வடிவமாக ரெடூஸ் செய்ய முடியும் அவற்றுள் சிலவற்றை சால்வ் செய்யலாம் சிலவற்றை செய்ய இயலாது குறைந்தது கனோனிகள் ஃபார்ம் ஆக மாற்றுவது எவ்வாறு என்று பார்க்கப் போகிறோம் உதாரணமாக ஹைபர்போலிக் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு ஆரம்பிப்போம் எனவே மூன்று எடுத்துக்காட்டுகளை கருத்தில் கொள்வோம் எடுத்துக்காட்டு 1 PDE y2uxx x2uyy0 உடன் ரெடூஸ் செய்கிறோம் டொமைன் எங்கு உள்ளது என்பது கொடுக்கப்படவில்லை அதன் பொருள் அடிப்படையில் xy என்பது R2 இல் இருக்கும் இதை கவனமாக ரெடூஸ் செய்கிறோம் இதுதான் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் இதை சால்வ் செய்ய போகிறோம் சொலுஷன் களை கொடுக்க போகிறோம் எவ்வாறு செய்வது நாம் அண்மையில் பார்த்த கான்ஸ்டன்ட் கோஎஃபீஷியன்ட் உடைய ஈக்குவேஷனில் செய்தது போல நாம் இந்த ஈக்குவேஷனை கனோனிகள் ஃபார்ம் ஆக ரெடூஸ் செய்கிறோம் Ay2 B0 மற்றும் C x2 D E F G ஆகிய அனைத்தும் 0 என எடுத்துக் கொள்ளுங்கள் டிஸ்கிரிமினன் B2 4AC4x2y2 என எப்பொழுது சொல்ல முடியும் இந்த x2y2 என்பதும் உண்மையில் முழு டொமைன் இல் இருக்கும் உங்களிடம் முழு டொமைன் உள்ளது மற்றும் B2 4AC4x2y20 இங்கு xy≠0 ஆகவே இதன் பொருள் பிலெனிலிருந்து நாம் கார்ட்டீசியன் கோஆர்டினெட் ஐ ரிமூவ் செய்கிறோம் இத்தகைய டொமைன் இல் நாம் டிலிங் செய்கிறோம் இந்த அனைத்து இடங்களிலும் நாம் இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பன்ன வேண்டும் ODE இல் நாம் பார்த்த Abel's ஃபார்முலாவில் நாம் உள்ள Q இது இல்லை ஒரு சொல்யூஷன் y1தெரிந்தால் மற்றொரு சொலுஷன் y2 ஐ Abel's ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்க முடியும் மற்றொரு இண்டிபெண்டண்ட் சொல்லுஷன் y2 ஐ y1 களின் டேர்ம்கலாக கிடைக்கும் y1 x0xC ஏனெனில் 1y12 என்பது y2 இல் இன்வால்வ் ஆகி உள்ளது ஆகவே இது y1≠0 ஆக இருக்கும் y10 என சில பயிண்டுகளுக்கு இருந்தால் அதை நாம் டொமைன் இல் இருந்து எடுத்து விட வேண்டும் மற்றும் இதன் ODE ஐ தனியாக கருதவேண்டும் மற்றும் ABLE S ஃபார்முலா y1≠0 என்னும்போது மட்டுமே செல்லுபடியாகும் மற்றும் y2 அனைத்து இடங்களிலும் இருந்தால் அதற்கு லிமிட் எடுக்க முடியும் மற்றும் இந்த புள்ளிகள் y10 இதையும் உங்களால் பெற முடியும் ஏனெனில் y2 கண்டினுவாஸ் உண்மையில் y1 y2 ஆகிய இரண்டுமே ரிமூவ் செய்யப்பட்ட புள்ளியில் கூட அர்த்தமுள்ளதாக இருக்கும் கோஆர்டினேட் ஆக்சிஸ் ல் இந்த ஈக்குவேஷனை கனோனிகள் ஃபார்ம் ஆக ரெடூஸ் செய்ய விரும்புகிறோம் ஏனெனில் x0 அல்லது y0 நம்மிடம் 4x2y20 உள்ளது ஆகவே இது பாசிட்டிவ் ஆக இருக்கும்போது ஒவ்வொரு டொமைன் லும் இது தெளிவாக ஹைபர்போலிக் ஆக இருக்கும் ஏனெனில் இது பாசிட்டிவ் ஆனால் இது பூஜ்யமாக இருந்தால் கோஆர்டினேட் ஆக்சிஸ் க்களின் மீது இருக்க முடியும் இந்த வகையில் இது பரபோலிக் ஆகும் ஆனால் இது PDE அந்த டொமைன் இங்கே x0 மற்றும் y0 இது கோஆர்டினேட் ஆக்சிஸ் இருக்கும் இது ஒரு டைமென்ஷன் டொமைன் ஆகவே உங்களிடம் PDE ஒரு டைமென்ஷனில் உள்ளது இது அர்த்தமற்றது இது ODE என்பதாகும் ஒரு வேரியபில்லில் PDE வரையறுக்கப்பட இயலாது குறைந்தது இரு இண்டிபெண்டன்ட் வேரியபில்கள் அந்த டொமைன்னில் இருக்க வேண்டும் அத்தகைய நிலையில் மட்டுமே PDE ஐ வரையறுக்க இயலும் உங்களிடம் இரண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபில்கள் PDE இன் டொமைனுக்கு இருந்தால் அது பிளைன் டொமைன் ஆக இருக்கும் ஆனால் இங்கு இது பிளைன் டொமைன் அல்ல ஒரு டைமென்ஷன் குறைவாக உள்ளது ஆகவே இது எளிமையான ஒரு லைன் இவற்றை நாம் இக்னோர் செய்கிறோம் எனவே இந்த அர்த்தத்தில் நீங்கள் சொல்லும் ஈக்குவேஷன் இந்தப் புள்ளிகளில் ஒரு பாராபோலிக் ஆக இருப்பதை விட ஹைபர்போலிக் ஆக இருக்கும் என சொல்ல முடியும் இந்த ஈக்குவேஷனில் y இல் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த குவாட்டர் பிலைன் வரையறுக்கப்பட்ட இந்த ஈக்குவேஷனில் ஹைபர்போலிக் ஆக உங்களிடம் இருக்கும் போது எவ்வாறு புது வேரியபில்கள் ξ மற்றும் η கண்டுபிடிப்பது என்பது நமக்கு தெரியும் ஆகவே இந்த ஆர்டினரி டிஃபரண்டியல் ஈக்வடேசன் இலிருந்து அது B0dydxBB2 4AC2A2xyy2xy ஆகும் மற்ற டிஃபரண்டியல் ஈக்வடேசன் கள் is dydxB B2 4AC2A 2xyy2 xy ஆகவே நீங்கள் இந்த இரண்டு ODE களை சால்வ் செய்யும் போது முடிவில் நமக்கு புதிய வேரி யாபில்கள் கிடைக்கும் நீங்கள் அதை செய்தால் உங்களுக்கு ydy xdx0 கிடைக்கும் மற்றும் இது ydyxdx0என மாறும் ஆகவே இதிலிருந்து y2 x2C1எனக் கிடைக்கும் இதே போல நமக்கு கிடைப்பது y2x2C2 ஆகும் உண்மையில் உங்களுக்கு y22 கிடைக்கும் அது 2 நீங்கள் ஆர் பிரடரி கான்ஸ்டன்டைன் அப்டேட் செய்ய முடியும் அதை நான் C1 என அழைக்கிறேன் இதேபோல் உங்களுக்கு y22x22 கிடைக்கும் இதுவும் 2 நான் அர்பிற்டரி கான்ஸ்டாண்டின் கான்ஸ்டன்டைன் அப்சர்ப் செய்ய முடியும் இதில் இருந்து நமக்கு கிடைக்கும் புது வெரியாபில் xyy2 x2C1 ηxyy2x2C2 ஆகும் தற்பொழுது நமது தேவை என்ன uxx and uyy இன்வால்வ் ஆகும் இதை நீங்கள் ரெடுஸ் பன்ன வேண்டி உள்ளது இது ஒரு கால்குலேஷன் பகுதி ux உடன் ஆரம்பிப்போம் ux 2xu2xu 2xu u ஆகவே இதுவும் நமக்கு ∂x ∂x என்பது என்ன என்று தருகிறது உண்மையில் அதனால் x என்பது x 2 ஆகும் இறுதியாக உங்களுக்கு கிடைப்பது ∂x 2 2 dd ஆகவே இது நமது ∂x இது தெரிந்தவுடன் நம்மால் uxxஐ பெறமுடியும் அது uxx∂x∂u∂x2 dd u u ஆகும் ஆகவே இதை நீங்கள் நன்றாக எக்ஸ்பாண்ட் செய்ய வேண்டும் இது ஒரு ஃபங்ஷன் என நாம் அஸ்சும் செய்ய வேண்டும் ஆகவே ξ மற்றும் η ஐ பொருத்து டிஃபரண்சேட் செய்வது இந்த இரு ஃபங்ஷன்களின் ப்புராடக்ட் ஆக இருக்கும் ஆகவே இதை செய்தால் உங்களுக்கு 2 கிடைக்கும் மற்றும் நமக்குக் கிடைப்பது என்னவெனில் u u 12 u u uξξ uξη ஆகும் எனவே இது உங்கள் ஒரு பகுதி சரி இது உண்மையில் இதுதான் இந்த டெரிவேட்டிவ் களின் முதல் டெரிவேட்டிவ் இப்போது நீங்கள் மைனஸை எடுத்துவிட வேண்டும் இப்போது η ஐ பொருத்து டிஃபரண்ஷியேட் பன்ன வேண்டும் dd u u12 u u uηξ uηη இது இரண்டு ஃபங்ஷன் களின் இந்த புராடக்ட் ஆகும் uxx2 12 u u uξξ uξη 12 u u uηξ uηη ஆகவே இது தான் அந்த இறுதியான வடிவம் நாம் இப்பொழுது சிம்பிளிஃபை செய்தால் இறுதியாக நமக்கு கிடைப்பது uxx 2u u2 uξξ 2uηξuηηஆகும் இது என்ன நமது uxx அனைத்துமே புதிய வேரியபில் ξ and η டேர்ம் களாக இருக்கும் நமது uy என்ன uy ஐ மீண்டும் அதே வழியில் செய்தால் uy2yuu22uu ஆகவே இது ddy என்பது என்ன என்று நமக்கு கொடுக்கிறது நீங்கள் அதை அறிந்தவுடன் உங்களால் uyy∂y∂u∂y22 22uu எழுத முடியும் தற்பொழுது இதை நாம் ஒன்றாக இணைக்கிறோம் ஆகவே உங்களிடம் uyy2dd uu உள்ளது இந்த ஒன்றுதான் 2 ஃபங்ஷன் களின் ப்ராடக்ட் மற்றும் இது அந்த ஆப்பரேட்டர் இவை அனைத்துமே ஆபரேட்டர்கள் இவை அனைத்தையும் நாம் பார்க்கிறோம் தற்பொழுது இதை இரு ஃபங்ஷன் களின் ப்ராடக்ட் மீது டிஃபரநன்ஷியேட் செய்தால் நமக்கு கிடைப்பது uyy212uuuξξuξη12uuuηξuηη இந்த இவை இரண்டும் ஒரே மாதிரியானவை எனில் நாம் இவற்றை கம்பைன் செய்ய முடியும் இது uyy2uu2uξξ2uξηuηη என இருக்கப் போகிறது ஆகவே இது நமது uyy இந்த ஒன்று தான் நமக்கு தேவை ஏனெனில் நமக்கு uxy தேவையில்லை ஏனெனில் கொடுக்கப்பட்ட டிஃபரண்டியல் ஈக்குவேஷன் மீது மிக்ஸ்டு டெரிவேட்டிவ் uxy இன்வால்வ் ஆகவில்லை எனவே ஒன்றாக இணைக்க நீங்கள் அதை இணைக்க வேண்டும் மற்றும் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் y2uxx x2uyy0 என்பது 2 2u u2 uξξ 2uηξuηη 22uu2uξξ2uξηuηη0என மாறுகிறது இப்பொழுது நாம் இதை காம்பைன் பன்ன முடியும் 2 2uξξ 2uηξuηη 2 2uξξ2uξηuηη ξηu uη ξu u0

நீங்கள் பார்த்தால் உங்கள் காமன் டேர்ம் பூஜியம் ஆகும் இது கேன்சல் ஆகிவிடும் எனவே நீங்கள் இறுதியாக என்ன முடிக்கிறீர்கள் எனில்42 2uξη2u2u0 எனவே நீங்கள் அதைப் வகுக்கலாம் எனவே இறுதியாக நீங்கள் பெறுவீர்கள் uξη22 2u22 2u0 ஆகவே இது நமது கனோனிகள் ஃபார்ம் அதாவது uξηlower order terms0 இவை உங்கள் லோயர் ஆர்டர் ட டேர்ம்கள் இவை பூஜ்ஜியத்திற்கு சமமானது இதுதான் தேவையான கனோனிகள் பார்ம் ஆகும் இதை இன்டகிரேட் செய்ய முடியாது ஆகவே நமக்கு ஒரே ஒரு டெக்னிக் உள்ளது நேரடியாக இன்டகிரேட் செய்யமுடியுமா என பார்க்கிறோம் இது சாத்தியமில்லை ஏனெனில் இதில் செகண்ட் ஆர்டர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டேர்ம் கள் இன்வால்வ் ஆகின்றன ஆகவே இந்த PDE ஐ உங்களால் கனோனிகள் ஃபார்ம் ஆக மாற்றிய பின்பும் சால்வ் பன்ன முடியாது ஆகவே இது ஹைபர்போலிக் எடுத்துக்காட்டு மற்றொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் இங்கு லீனியர் செகண்ட் ஆர்டர் PDE ஐ கனோனிகள் ஃபார்ம் க்கு எவ்வாறு ரெடுஸ் செய்வது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் மேலும் இரு எடுத்துக்காட்டுகளை செய்ய போகிறோம் அவற்றை வேரியபில் கோஎஃபீஷியேன்ட் உடைய பரபோலிக் மற்றும் எலிப்டிக் வகையாக கருதுகிறோம் இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் இங்கு ஹைபர்போலிக் ஏக்குவேஷன் ஐ கனோனிகள் ஃபார்முக்கு ரெடியூஸ் செய்ததை பார்த்தீர்கள் அது சால்வ் பன்ன முடியவில்லை சில ஈக்குவேஷங்களை இப்பொழுது கருதும் போது அது தெளிவாக ஹைபர்போலிக் ஈக்குவேஷனாக அதாவது வேவ் ஈக்குவேஷனாக இருக்கும் மற்றொரு ஹைபர்போலிக் பன்ஷனை கறுதுவோம் எடுத்துக்காட்டாக utt c2uxx0 மற்றும் t0 என்பது டொமைன் மற்றும் xϵR என்பது முழு டொமைன் இந்த ஒன்றை எடுத்துக்கொள்வோம் ஆகவே இது எடுத்துக்காட்டு 2 இதுவும் ஹைபர்போலிக் ஈக்குவேஷன் இது வேவ் ஈக்குவேஷன் என அழைக்கலாம் இதை எவ்வாறு செய்வது என்பது இதுவரை நமக்கு அறிந்த வற்றிலிருந்து நமக்குத் தெரியாது ஏனெனில் இது ஒரு PDE இங்கு t0 x என்பது முழு டொமைன் இல் உள்ளது மற்றும் t0 இதை t என எடுத்தால் இது உங்கள் x x axis at t0 என்பது x axis ல் டொமைனில் t எடுக்கும் அனைத்து மதிப்பிற்கும் tT என்பது போல இருந்தாலும் அந்த டொமைன் பிளேனில் மேல் பகுதியில் இருக்கும் ஆனால் இதை எவ்வாறு சால்வ் செய்வது என்பது தெரியவில்லை ஆனால் இதை கனோனிகள் ஃபார்ம் ஆக ரேடூஸ் செய்வதன் மூலம் அதைத் தீர்க்க முடியுமா என்று பார்ப்போம் இங்கு A1 B0 C c2 எனத் தேர்ந்தெடுத்தால் இங்கு என்னவாக இருக்கும் c என்பது வேவ் இன் வேகம் மற்றும் u என்பது ஆம்லைடூட் u என்பது வேவ் இன் ஆம்லைடூட் ஆகும் டிஸ்கிரிமினன்டை கருதுவோம் B2 4AC0 4 1 c24c2 இதிலிருந்து இது எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்கும் என்பது தெரிகிறது c என்பது வேவ் இன் ஸ்பீடு இதுவும் பாசிட்டிவ் ஆகும் மற்றும் 4c2என்பதும் எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்கும் ஆகவே இது ஒரு ஹைபர்போலிக் ஈக்கு வேஷன் ஆகும் எனவே அதுதான் நமக்குத் தெரியும் ஆகவே வேரியபில்கள் என்ன புதிய வேரியபில்கள் என்ன அந்த ODE கள் சால்வ் செய்தால் உங்களுக்கு கிடைப்பது dxdtBB2 4AC2A2c2c மற்ற சமன்பாடு என்ன எப்படி மீண்டும் dxdtB B2 4AC2A 2c2 c இதை சால்வ் செய்தால் உங்களுக்கு எளிதில் x ctC1 மற்றும் xctC2 ஆகியவை கிடைக்கும் ஆகவே இது என்னவென்றால் இரண்டு ODE களை சால்வ் செய்தால் ஆகியவற்றை கருத்துக்கள் தற்பொழுது உங்களது தேவை utt மற்றும் uxx அவற்றை கணக்கிட முடியும் ஆகவே ut ஆகவே utu cuc c உடன் ஆரம்பிக்கிறோம் இது நமது ut ஆகவே uttஐ இதிலிருந்து பெறுகிறோம் utt c c ஆகவே c பொதுவானது உங்களிடம் utt c2 உள்ளது இங்கு என்ன நடக்கிறதுஇது c2 என மாறுகிறது தற்பொழுது நீங்கள் டிபன்றன்ஷியெட் பன்னும் போது உங்களுக்கு uttc2uξξ uξη uηξuηη எளிமையாக கிடைக்கிறது மிக்ஸ்ட் டெரிவடிவ் uttc2uξξ 2uξηuηη இது நமது utt நமது ux என்ன uxuu uxxuu என இருக்கும் இதை எளிமையாக uxxuξξ2uξηuηη என எழுதலாம் இதை நீங்கள் கம்பைன் செய்தால் utt அது utt c2uxx0 என மாறும் தற்பொழுது கொடுக்கப்பட்ட நமது ஈக்வடேசன் c2uξξ 2uξηuηη c2uξξ2uξηuηη0 ஆகவே நீங்கள் அதைப் பார்த்தால் ஒரே மாதிரியான டெரிவேட்டிவ் மட்டுமே உடையது அனைத்தும் கேன்சல் ஆகின்றன என்பதை பார்க்க முடியும் மிக்ஸ்டு டெரிவேட்டிவ் மீதம் உள்ளது 4c2uξη0 என இருக்கப்போகிறது ஆகவே 4 என்பது 0 ஆக இருக்காது c2 ஏனெனில் c என்பது வேவ் ஸ்பீட் அது பூஜியமற்றது c2 என்பதும் பூஜியமாற்றது ஆகவே இதன் பொருள் uξη0 இதுதான் உங்களது கனோனிகள் ஃபார்ம் புதிய வேரிய பில்லில் உள்ள வேவ் ஈகுவேஷனின் இன் கனோனிகள் ஃபார்ம் ஆகும் இவை ξ and η ஆகிய வெரியாபில் கேரக்டரிஸ்டிகஸ் வெரியாபில் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் x ct மற்றும் xct இந்த கர்வ்களுடன் இந்த PDE என்பது ODE ஆக மாறுகிறது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கனோனிகள் ஃபார்ம் இது என்பதை பார்க்கிறோம் இப்போது நாம் தீர்வைக் பெற முடியும் ஆகவே சொலுஷன் ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது நீங்கள் u ஐ முதலில் பார்க்கிறீர்கள் நீங்கள் டிபரன்ஷியேட் செய்தால் இது எனவே இது என்ன இதை u0 என நீங்கள் மீண்டும் எழுதலாம் தற்பொழுது நாம் இண்டெகிரேட் செய்தால் uf இங்கு f ஆர்பிர்டரி பன்ஷன் மீண்டும் இண்டெகிரேட் செய்ய உங்களுக்கு கிடைப்பதுuξηηfg இங்கு g ஆர்பிர்டரி பன்ஷன் ஆகவே இது கனோனிகள் ஃபார்ம் இன் ஜெனரல் சொலுஷன் ஆகும் ஆகவே இது அந்த புது வேரியபில் uξη மற்றும் பழைய வேரியபில் uxt c1f மற்றும் c2g இதை நீங்கள் எழுதினால் ξ and η நீங்கள் அதை சொல்லலாம் uξηc1c2 இது உங்கள் பொதுவான தீர்வு c1 மற்றும் c2 ஆகியவை ஆர்பிர்டரி பன்ஷன் ஆகவே இது ஒரு ஜெனரல் சொல்யூஷன் ஏனெனில் உங்களிடம் இரு ஆர்பிட்டர் பன்ஷன்கள் இந்த பார்ஷியல் டிஃபரண்டியல் ஈக்குவேஷனின் சொலுஷனில் இன்வால்வ் ஆகின்றன இப்போது பழைய மாறிகள் uxt நீங்கள் மீண்டும் எழுதினால் என்ன ஆகும் c1 uxtc1xctc2 எனவே இது பழைய மாறிகளில் வேவ் சமன்பாட்டின் PDE இன் ஒரு ஜெனரல் சொலுஷன் ஆகும் எனவே இது உங்கள் வேவ் சமன்பாடாகும் இதன் பொதுவான தீர்வு ஒவ்வொரு செயல்பாடும் எடுக்கும் இரண்டு ஆர்பிட் ட்டரி பன்ஷநன் ஆகும் ஒரு பன்ஷன் xct ஆகவும் மற்றொரு பன்ஷன் x ct என கோ ஆர்டினேட் ஆக்சிஸ் ஆக எடுக்கும் இது உங்கள் ஜெனரல் சொல்யூஷன் உண்மையில் PDE ன் ஜெனரல் சொலுஷயங்களை கண்டு பிடிக்கப் போகிறோம் உண்மையில் கனோனிகள் பார்மில் ரெடுஸ் செய்த உடன் அது வேவ் ஈக்குவேஷன்ஆகும் எனவே இதன் மூலம் நாம் வீடியோவை முடிதுகொள்வோம் நாங்கள் இங்கே நிறுத்துவோம் அவை எளிப்டிக் மற்றும் பரபோலிக் வகை போன்ற PDE களின் மற்ற இரண்டு எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் அவற்றைக் ரெடுஸ் செய்வோம் அடுத்த வீடியோவில் வெரியபில் கோஎபிஷியன்ட்களுடன் அந்த சமன்பாடுகளை கனோனிகள் ஃபார்மில் ரெடுஸ் செய்வோம்